மனிதவள மேலாண்மைப் பற்றிய இந்த பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் சலுகைகளைப் பற்றி மிக விரிவாகப் பேசுவோம் நான் இந்த தலைப்பைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக இரண்டு புத்தகங்களைப் படித்தேன் ஒன்று பிரிஸ்கோ ஷூலர் மற்றும் கிளாஸ் எழுதிய புத்தகம் மற்றொன்று கோம்ஸ் மெஜியா பெல்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய புத்தகம் பிரிஸ்கோ ஷூலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகத்திலிருந்து நான் நேரடியாக எந்த விஷயத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை நான் அவர்களின் புத்தகத்தின் வழியாக சென்று விட்டேன் மேலும் நான் அவர்களின் புத்தகத்தை படித்து அதில் கூறியுள்ளதைப் புரிந்து கொண்டேன் அதனால் இங்கே இந்த புத்தகங்களை குறிப்பிட நினைத்தேன் பணியாளருக்கான சலுகைகள் என்னென்ன பணியாளருக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை அளிக்கின்ற நிறுவன வெகுமதிகளே பணியாளருக்கான சலுகைகள் எனப்படுகிறது இப்போது சலுகைகள் என்று வருகையில் அதில் நிறுவனம் உங்களது ஊதியத்துடன் கூடுதலாக உங்களுக்கு வேறு என்ன செய்கிறது என்பது அடங்கும் நாம் அதை பற்றிப் போன முறை கூட பேசினோம் மேலும் மறைமுக இழப்பீடு எனப்படுகின்ற மற்றொரு கான்செப்ட்டும் இங்கே தரப்பட்டுள்ளது மறைமுக இழப்பீடு என்பது பணத்துடன் சேர்த்து கூடுதலாக மற்ற சலுகைகள் கூடுதல் ஊக்கத் தொகைகள் கூடுதல் வெகுமதிகள் கூடுதல் ஊதிய தொகை ஆகியவற்றைக் குறிக்கிறது ஆகவே ஊதியம் என்பது உங்களுடைய கணக்கில் ஏறக் கூடிய பணமாகும் மேலும் சலுகைகள் ஆனது நிறுவனத்திற்காக நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் ஈடாக அவர்கள் உங்களுக்குத் திருப்பி செலுத்தக்கூடிய மற்ற வசதிகளை குறிக்கிறது அதாவது நிறுவனம் உங்களுக்கு நன்றி சொல்லும் ஒருவித முறையாகும் சலுகைகள் என்பது நிறுவனத்திற்கு ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது பணியாளர்களுக்கு சலுகை வழங்குவது மிக முக்கியமானதாகும் ஒரு பணியாளராக நான் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மட்டும் விரும்ப மாட்டேன் என் நிறுவனம் ஒரு பணியாளராக எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் நாம் இதைப் பற்றி பல அமர்வுகளில் விவாதித்து இருக்கிறோம் எனது அமைப்பு என்னை மதிக்க வேண்டும் ஒரு பணியாளராக நாம் இது பற்றி பேசி இருக்கிறோம் நான் ஒன்றும் இயந்திரம் கிடையாது நான் ஒரு நிறுவனத்தின் பணியாளராக இருக்கிறேன் எனில் அங்கே நிறுவனம் என்னை ஒரு அவுட்புட் டிவைஸாக நடத்துவதை நான் விரும்பவில்லை நீங்கள் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கிறீர்கள் அவர்களிடமிருந்து எவ்வளவு வேலை நமக்கு கிடைத்துள்ளது என்பதை சார்ந்து இது இருக்கும் ஆகவே பல்வேறு தோரணைகளால் மனதளவில் ஊக்கம் பெறுகின்ற ஒரு மனிதனாக நிறுவனம் என்னை ஒப்புக் கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன் அதனால் தான் ஒரு பணியாளராக எனக்கு நிறுவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகவும் முக்கியமானதாகும் சலுகைகள் என்பது ஒரு சக்திவாய்ந்த ரெக்ரூட்டிங் ஆயுதம் ஆகும் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்க உங்களுக்கு பல வழிகள் உள்ளன சிறந்த திறமையான நபர்களை ரெக்ரூட் செய்வதற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் ஒரு காரணி தான் இந்த சலுகைகள் ஆகும் ஏனென்றால் எல்லோருமே நன்றாக நடத்தப்படுவதை தான் விரும்புகிறார்கள் அதனால் இப்போது நான் சொன்னதை மீண்டும் ஒரு முறை மீண்டும் கூறுகிறேன் இந்த சலுகைகள் திறமையான பணியாளர்களைத் தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது உங்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகளின் அளவு நீங்கள் நிறுவனத்திற்குச் செய்து கொடுத்தவற்றிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் நீங்கள் மதிக்கப்படுவதாக உணர்ந்தால் வெகு காலம் வரை நிறுவனத்திற்கு பணியாற்ற விரும்புவீர்கள் உங்கள் சலுகைகளும் உயரும் அல்லது நிறுவனம் உங்களுக்கு அளிக்கின்ற சலுகைகள் அதிகமாக இருந்தால் நிறுவனத்திற்காக நீங்களும் வெகு நாட்கள் உழைப்பீர்கள் குறிப்பிட்ட சலுகைகள் நிர்வாக முடிவுகளில் குறிப்பிட்ட பங்கை அளிக்கின்றன இப்போது சலுகைகளை அளிப்பதால் நிறுவனத்தின் பணம் இழக்கப்படுகிறது அதாவது ஒரு பணியாளரை தக்க வைத்துக் கொள்ள செலவு ஆகும் என்பதை இது குறிப்பிடுகிறது இது நிறுவனத்தை நடத்துவதற்கான செலவாகவும் கருதப்படுகிறது ஆகவே இவை நிர்வாக முடிவுகளின் ஒரு பகுதியாக உள்ளன நமது பணியாளர்களை மனிதர்களாக வேலை செய்வதற்கென இருக்கும் வரம்புகளை மீறி நமக்குத் தேவையான அளவில் நமக்காக வேலை செய்ய வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கென தனி வரம்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு குடும்பப் பிரச்சினைகள் உடல்நலப் பிரச்சினைகள் குறிப்பிட்ட ஆற்றல் அளவுகள் குறிப்பிட்ட ஊக்கம் போன்றவை இருந்தாலும் நிறுவனத்தில் பணியாளர்கள் வேலை செய்யும் காலத்தை அதிகப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மேலும் இது நமக்கு சில முடிவுகளை எடுக்க உதவுகிறது இந்த சலுகைகள் மேனேஜர்களுக்கும் கூட முக்கியமானதாக உள்ளது ஏனெனில் நம்முடைய பணியாளர்கள் எந்தளவு எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு நம்மால் எதை அளிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நிறுவனங்களில் சலுகைகள் குறித்து விவாதிப்பது அவசியமானதாகும் அடுத்து இருப்பது அடிப்படை சொற்கள் ஆகும் சலுகைகள் பற்றிய கான்செப்ட்டிற்கு நாம் செல்லும் முன்பாக நாம் சில அடிப்படை சொற்களைப் பற்றித் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று நாம் பங்களிப்புகள் ஆகும் ஒரு பணியாளராக நீங்கள் நிறுவனத்திற்கு எதை அளித்தீர்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை மிச்சப்படுத்த நிறுவனத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் நிறுவனம் உங்களுக்காகச் சேமித்து வரும் தொகையை அதிகரிப்பதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆகியவை இந்த பங்களிப்புகளில் அடங்கும் ஆகவே பங்களிப்புகள் என்பது நேர்மறையான ஊதியத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதைக் குறிக்கிறது இந்த ஊதியம் நிறுவனத்திடமிருந்து இறுதியாக நமக்குத் திரும்பக் கிடைக்கும் அடுத்த சொல் என்னவென்றால் கோ இன்சூரன்ஸ் ஆகும் கோ இன்சூரன்ஸ் என்பது நாம் ஒன்றாகச் சேர்ந்து காப்பீட்டிற்கு பணம் செலுத்துவதை குறிக்கிறது ஆகவே நாம் காப்பீட்டில் ஒத்துழைப்புடன் பங்களிக்கிறோம் மற்றொரு சொல் கோ பேமென்ட் ஆகும் அதாவது நாம் பெறப்போகும் ஒன்றிற்காக நாம் ஒன்று சேர்ந்து பணம் செலுத்துவதை குறிக்கிறது சில சமயங்களில் நிறுவனங்கள் உங்களுக்கு அலுவலக நோக்கங்களுக்காக ஒரு காரை அளிக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் அப்போது அவர்கள் உங்களிடம் ஒருவேளை நீங்கள் எங்களுக்காக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வரை சேவை செய்தால் நீங்களே இந்த காரை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எங்களுக்கு டவுன் பேமெண்ட் அளிக்க வேண்டும் நீங்கள் அந்த காரை அலுவலக நோக்கங்களுக்காகவும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவும் காரை பயன்படுத்த அனுமதி தருவோம் ஐந்து வருடங்கள் நீங்கள் நிறுவனத்திற்காக பணியாற்றிய பின்னர் நீங்கள் மீதமுள்ள தொகையை எங்களுக்குச் செலுத்தி விட்டு காரை உங்கள் பெயருக்கு மாற்றிக் கொள்ளலாம் பின்னர் அது உங்கள் சொத்தாக மாறி விடுகிறது இந்த முழு செயல்முறையும் கோ பேமென்ட் எனப்படுகிறது ஏற்புடைய சலுகை திட்டங்களை நாம் நன்கு விரிவாக பிறகு பார்ப்போம் அல்லது இந்த விரிவுரையின் முடிவில் அல்லது அடுத்த விரிவுரையின் முடிவில் பார்ப்போம் ஏற்புடைய சலுகை திட்டம் என்பது உங்களுடைய பதவியில் நீங்கள் செய்தவற்றிற்காக நீங்கள் பெற தகுதியுடைய சலுகைகளிலிருந்து ஒன்றைத் தேர்வு செய்ய உதவுகிறது குறிப்பிட்ட சலுகைகளைப் பெற நீங்கள் தகுதியுடையவராவீர்கள் சில நன்மைகளைப் பெறுவதற்கு நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள் மேலும் இந்த ஏற்புடைய சலுகை திட்டங்கள் உங்கள் தேவைகள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் நிலை உங்கள் விருப்பம் என அனைத்தையும் சார்ந்து பல்வேறு சலுகைகளிலிருந்து ஒன்றைத் தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது ஆகவே இது தான் ஏற்புடைய சலுகை திட்டம் எனப்படுகிறது நிறுவனங்களில் நமக்கு பல்வேறு வகை சலுகைகள் கிடைக்கின்றன அதில் ஒன்று சட்டரீதியாகத் தேவைப்படும் சலுகைகள் இது ஒரு வகை சலுகை என்கிறோம் ஆனால் இது சட்டப்பூர்வ தேவையாக உள்ளது ஒவ்வொரு நிறுவனமும் அதன் பணியாளர்களுக்கு அளிக்கக் கூடிய ஊதியங்களுடன் சேர்த்துக் கூடுதலாக சிலவற்றை அளிக்க வேண்டும் என சட்டம் கூறுகிறது சட்டப்பூர்வ சலுகைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சுகாதார சலுகைகள் ஆகும் நமக்குச் சுகாதார காப்பீடு உள்ளது சுகாதார சலுகைகள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை மகப்பேறு விடுப்பு மற்றும் குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காக ஆண்களுக்குத் தரும் விடுப்பு பெற்றோர்களுக்கான விடுப்பு ஆகிய அனைத்தும் சட்டப்படி அளிக்க வேண்டிய சலுகைகள் ஆகும் தற்காலிகமான அல்லது நிரந்தர இயலாமைக்கு தங்குமிடவசதி கூட அளிக்கப்படலாம் ஆகவே இவை அனைத்தும் சட்டப்படி அளிக்க வேண்டிய தேவைகளாகும் சுகாதார காப்பீடு என்பது மற்றொரு வகை சலுகை ஆகும் உங்களுடைய உடல்நலத் தேவைகளுக்காக உங்களுக்கு உதவி செய்ய நிறுவனம் ஒப்புக் கொள்கிறது ஆகவே நிறுவனத்தில் பல்வேறு வகை சுகாதார காப்பீடுகள் உள்ளன நாம் இதைச் சிறிது நேரம் கழித்து விரிவாகப் பார்ப்போம் அடுத்ததாக இருக்கும் சலுகை ஓய்வூதியம் ஆகும் சில நிறுவனங்கள் உங்களுக்கு வயது முதிர்வு காரணமாக நீங்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் பல வருடங்கள் வரை உங்களுக்கு இழப்பீடு அளிக்கிறது அல்லது உதவி செய்கிறது இதைச் செய்ய பல்வேறு வழிகள் உள்ளன நாம் பின்னர் இந்த பகுதியைப் பார்ப்போம் ஓய்வூதியம் என்பது குறிப்பிட்ட சில ஆண்டுகள் வரை நீங்கள் நிறுவனத்திற்கு பணியாற்றிய பின்னர் அந்த நிறுவனத்திலிருந்து விலகும் போது அளிக்கக்கூடிய தொகை ஆகும் ஆகவே இந்த சலுகை உங்களுடைய வயதைப் பொறுத்து இருக்கும் அதன் பிறகு நிறுவனத்திற்கு நீங்கள் எப்போதும் தேவைப்படமாட்டீர்கள் நீங்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கலாம் உங்களிடம் அதிக திறன் இருக்கலாம் ஆனாலும் நிறுவனம் உங்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி விடும் ஏனெனில் புது நபர்கள் நிறுவனத்தில் சேருகிறார்கள் அங்கிருக்கும் இடத்தை கொஞ்சம் காலி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நிறுவனம் இருக்கும் பணியாளர்கள் ஓய்வு பெற பல்வேறு காரணங்கள் உள்ளன ஊதியத்துடன் கூடிய விடுப்பு என்பது மற்றொரு வகை சலுகை ஆகும் அதே போல பணியாளர் சேவைகள் என்பது இன்னொரு வித சலுகை ஆகும் சலுகை யுக்தியை நாம் எப்படித் தீர்மானிப்பது சலுகை யுக்தியானது எந்த சலுகைகளை அளிக்க வேண்டும் யாருக்குச் சலுகைகளை அளிக்க வேண்டும் இந்த சலுகைகள் பணியாளர்களுக்கு எப்படி அளிக்கப்படுகிறது ஆகியவை பற்றி நாம் எடுக்கும் முடிவை குறிக்கிறது இந்த சலுகை யுக்தியில் மூன்று வெவ்வேறான பகுதிகள் உள்ளன முதலாவது சலுகைகளின் தொகுப்பு ஆகும் அதாவது நிறுவனம் அதன் பணியாளர்களுக்கு அளிக்கக் கூடிய சலுகைகளின் முழு தொகுப்பு ஆகும் மொத்த இழப்பீட்டு யுக்தியின் ஒரு பண்பாக இந்த தொகுப்பு உள்ளது மேலும் இது நிறுவன நோக்கங்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் நிறுவனம் தனது பணியாளர்களுக்காக என்ன செய்கிறது மேலும் அவர்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறது தனது பணியாளர்களிடமிருந்து நிறுவனத்திற்கு என்ன தேவைப்படுகிறது பணியாளர்கள் வெகு காலம் வரை நிறுவனத்தில் இருப்பார்கள் என்பதற்கு எந்தளவிற்கு உறுதி தேவைப்படுகிறது நிறுவனத்தால் தனது பணியாளர்களுக்கு என்ன செய்ய முடியும் அது என்ன செய்ய விரும்புகிறது மேலும் நிறுவனத்தின் இறுதி லட்சியம் என்ன ஆகிய அனைத்து அம்சங்கள் அடங்கிய சலுகைகளின் தொகுப்பானது நிறுவன இலக்குகளுடன் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் மேலும் சலுகைகளின் தொகுப்பு குறித்து திட்டமிடும் போது பணியாளர்களின் பண்புகள் பற்றியும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக நாம் மிக உயரமான பகுதியான லடாக்கை சென்றடைகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது லடாக் என்பது இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பகுதியாகும் இமயமலையில் காணப்படும் மிக உயரமான ஒரு பகுதி தான் இந்த லடாக் சில வருடங்களுக்கு முன்பு வரை மக்கள் அங்குச் செல்வது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது அல்லது சில தசாப்தங்களுக்கு முன்பாக சாதாரண மக்கள் அங்குச் செல்வதென்பது இயலாத காரியமாக இருந்தது ராணுவ படை மட்டுமே அங்கு இருந்தது உங்களுக்கே தெரியும் இப்போது எந்த விமானங்களும் கிடையாது சுற்றுலாவிற்கு கூட யாரும் அங்கு செல்லவில்லை ஆகவே மக்கள் மெதுவாக அந்த பகுதிக்குச் செல்ல தொடங்கினர் ஆனால் அந்த பகுதியில் வசிப்பது மிகவும் சிரமமாக இருந்தது ஏனெனில் அது கடும் குளிர் பிரதேசம் ஆகும் இது மிகவும் உயரமான இமயமலையில் உள்ள ஒரு பகுதி நிலப்பரப்பும் மிகவும் கரடு முரடாக இருக்கும் உங்களால் அங்கே எதையும் உருவாக்க முடியாது அதனால் அவ்விடத்தின் காலநிலையையும் அங்கே கிடைக்கக்கூடியதையும் பொறுத்து நீங்கள் செலவிட வேண்டும் அங்கே நீங்கள் ஏதோவொரு காரணத்திற்காகக் கடை அமைக்க நினைக்கலாம் அல்லது ஒரு சுற்றுலா பூங்காவை அமைக்க முடிவு செய்யலாம் அல்லது குளிர் காலத்திற்கான விளையாட்டு பூங்காவை அமைக்கலாம் மேலும் அங்கே பணிபுரியும் பணியாளர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதற்கு சில பங்களிப்புகள் தேவைப்படலாம் ஏனெனில் அது மிகவும் குளிர் பிரதேசம் ஆகும் சில சமயங்களில் அவர்களின் குடும்பங்களால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் போகலாம் அவர்களால் அங்கே வாழ முடியாமல் போகலாம் அதனால் பணியாளர்கள் குளிரிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு நீங்கள் சற்று கூடுதல் பணம் கொடுக்க வேண்டும் அதாவது குளிரை தாங்க கூடிய ஜாக்கெட்டுகளை நீங்கள் அவர்களுக்கு வாங்கி தர வேண்டியிருக்கும் அல்லது உங்கள் பணியாளர்கள் தங்கியிருக்கும் காலனிகளில் நீங்கள் ஜெனரேட்டரை அமைத்துத் தர வேண்டியிருக்கும் அப்போது தான் பவர் ஆஃப் ஆகாமல் இருக்கும் அதனால் அவர்களும் கதகதப்பாக இருப்பார்கள் ஆகவே இவ்வகையான சூழலை நீங்கள் அவர்களுக்குச் செய்து தர வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் அவர்களுக்குக் குளிர்கால காலணிகளை வாங்கி தர வேண்டும் இப்படி செய்யப்படுவது அனைத்தும் சலுகைகளாகக் கருதப்படும் நிச்சயமாக நீங்கள் அளிக்கும் இந்த சலுகைகள் அவர்களுடைய வேலைக்கு மட்டுமல்லாது தனிப்பட்ட தேவைக்கும் பயன் படுத்தக் கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்குக் குளிர்கால காலணிகள் குளிர்கால ஜாக்கெட்டுகளை அளிக்க வேண்டியிருக்கலாம் அவர்கள் கதகதப்பாக இருக்க சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்கள் மேலும் நீங்கள் அவர்களுக்குச் சிறந்த சுகாதார காப்பீட்டை அளிக்கலாம் அதனால் இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் உள்ளூர் நிலப்பரப்பை சார்ந்து இருக்கும் அதன் பின்னர் பணியாளர்களின் பண்புகள் பார்க்கப்பட வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு வகை தொழிலில் இருக்கிறீர்கள் அங்கே ஏராளமான இளம் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் திருமணம் செய்து கொள்ளப் போகும் வயதில் இருக்கிறார்கள் சிலர் சமீபத்தில் திருமணமானவர்களாக இருக்கிறார்கள் அங்கே மகப்பேறு விடுப்புக்கான முன்னேற்பாட்டை நீங்கள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஒருவேளை உங்கள் நிறுவனத்தில் நிறைய இளம் பெண்கள் பணிபுரிகிறார் எனில் குழந்தை பராமரிப்பு வசதிகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டியிருக்கலாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களின் பராமரிப்பில் விட்டுச் செல்ல விரும்ப மாட்டார்கள் அல்லது அவர்களுடைய குழந்தைகளை பார்த்துக் கொள்ள யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆகவே உங்கள் அலுவலக வளாகத்திற்குள் நீங்கள் ஒரு குழந்தை காப்பகத்தை அமைக்க வேண்டும் அப்போது தான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அங்கே விட்டுச் செல்வார்கள் அதோடு வேலைக்கு வந்து விட்டால் தங்களுடைய குழந்தைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கவலை இல்லாமல் வேலைக்கு வருவார்கள் ஆகவே இவை அனைத்தும் உங்கள் பணியாளர்களின் தேவைகள் என்னவென்பதை சார்ந்து இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சலுகையானது பெரும்பாலும் அவர்களுடைய தேவையை சார்ந்து இருக்கும் நீங்கள் அவர்களிடம் சென்று ஓகே நான் எல்லோருக்கும் ஒரு கம்ப்யூட்டரை ஒரு டெஸ்க்டாப்பை தருகிறேன் எல்லோருக்கும் ஒரு செல்ஃபோன் தருகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் அவர்களிடம் ஏற்கனவே செல்ஃபோன்கள் உள்ளன தற்போதைய காலங்களில் செல்ஃபோன்களின் பயன்பாடு மிக அதிகமாக உள்ளது அவர்கள் உடனே நான் என்ன செய்வது என்னிடம் ஏற்கனவே இரண்டு செல்ஃபோன்கள் இருக்கிறது இந்நிலையில் மூன்றாவதாக வரும் செல்ஃபோனை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது எனக்கு அது வேண்டாம் அதில் பணத்தை வீணாகச் செலவழிப்பதற்கு பதிலாக எனது பயிற்சி செலவழியுங்கள் எனக்கு ஒரு நல்ல பை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் இவை அனைத்தும் உங்கள் சலுகை யுக்தியின் ஒரு பகுதியாக மாறும் சலுகைக்கான தொகுப்பில் நீங்கள் எதை எல்லாம் சேர்க்க வேண்டும் எவ்வகையான சலுகைகளை நீங்கள் வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்பதைத் தீர்மானிக்க இது போன்ற விஷயங்கள் உதவும் அடுத்ததாக இதில் தொகை ஈடுபடுகிறது இதுபோன்ற சலுகைகளுக்காக நிறுவனத்தால் எவ்வளவு செலவழிக்க முடியும் ஊதியமானது இயக்க செலவுகளை உண்டாக்குகிறது சலுகைகளானது இயக்க செலவுகளை உண்டாக்குகிறது அதுமட்டுமல்லாது நாம் வணிகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் லாபம் பெற வேண்டும் நிறுவனத்தை உறுதிப்படுத்த அல்லது வளர்ச்சி அடையச் செய்ய நம் கையில் குறிப்பிட்ட அளவு பணம் இருக்க வேண்டும் ஆகவே நாம் பணியாளர்களுக்கு அவர்களுடைய ஊதியங்களை அளித்த பின்னர் அவர்கள் சௌகரியமாக உணருவதற்கு உதவும் வகையில் அவர்களுக்கு கூடுதலாகச் சலுகை அளிக்க நம் கையில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதைப் பற்றித் தீர்மானிக்க வேண்டும் நம் கையில் இருப்பது பணமாகவோ அல்லது இருப்புகளாகவோ இருக்க முடியாது நீங்கள் இலாப நோக்கமில்லாத நிறுவனத்தை வைத்திருந்தால் அதை தான் செய்ய வேண்டும் நீங்கள் அதை முடிவு செய்ய வேண்டும் மேலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் உங்களது சலுகை தொகுப்பில் நீங்கள் எதைச் சேர்க்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்க உதவும் அதன் பின்னர் இருப்பது சலுகை தேர்வின் ஏற்புடைய தன்மை ஆகும் அதாவது பணியாளர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப சலுகை தொகுப்புகளை உருவாக்குவதற்கான சுதந்திரத்தின் அளவாகும் ஆகவே எவ்வளவு ஏற்புடைய தன்மையை நீங்கள் அவர்களுக்கு தர விரும்புகிறீர்கள் என்பதைச் சார்ந்து இருக்கும் நாம் இப்போது நிர்வாக சவால்களுக்குச் செல்வோம் ஏற்புடைய சலுகை திட்டம் பற்றி சிறிது நேரம் கழித்து இதில் நீங்கள் அங்கே எதை சேர்க்கிறீர்கள் எந்தளவிற்கு ஏற்புடையத் தன்மையை நீங்கள் அவர்களுக்கு அளிக்கிறீர்கள் நிறுவனத்தால் எவ்வளவு கொடுக்க முடியும் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது இங்கே சில சட்டப்படி தேவையான சலுகைகள் உள்ளன இந்த சட்டப்பூர்வ சலுகைகளில் அமெரிக்காவில் உள்ளதைப் போலவே சமூகப் பாதுகாப்பு அடங்கும் ஓய்வு பெற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் மற்றும் சமுதாயத்தில் மிகவும் போராடி வாழ்பவர்கள் இறந்த பணியாளர்கள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழும் பணியாளர்கள் என எல்லோருக்குமான வருவாய் உங்களிடம் உள்ளது அடுத்து இருப்பது வயதானவர்களுக்கான சுகாதாரப் பாதுகாப்பு ஆகும் ஆகவே வேலைப் பார்க்கும் ஒவ்வொருவரும் சிறிதளவு சமூகப் பாதுகாப்பில் பங்களிக்கிறார்கள் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு பணியாளரும் சிறிதளவு பங்களிக்கிறார்கள் மேலும் சமூக பாதுகாப்புக்காக இதனை அரசாங்கம் சேகரிக்கிறது சேகரிக்கப்பட்ட தொகை முழுவதும் பணிபுரியும் போது மரணத்தை எதிர்கொள்ளும் பணியாளர்களுக்கு அல்லது பணிபுரியும் போது மரணத்தைத் தழுவிய பணியாளர்களின் குடும்பங்களுக்குப் பிரித்து தரப்படுகிறது அல்லது இது சுகாதார சேவைகளை அளிப்பதற்கு அல்லது தங்களைக் கவனித்துக் கொள்ள போதிய பணம் இல்லாத வயதானவர்களுக்கு அல்லது தங்களைக் கவனித்துக் கொள்ள ஆள் இல்லாத முதியவர்களுக்கு தேவையான வசதிகளை அமைத்துத் தர இந்த தொகை பயன்படுத்தப்படுகிறது அரசாங்கம் ஒரு முனையிலிருந்து பணத்தை சேகரித்து அதைச் சமுதாயத்தில் உள்ள மற்ற நபர்களுக்கு அளிக்கிறது அவர்கள் அந்த பணத்தைப் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே இது தான் சமூகப் பாதுகாப்பு எனப்படுகிறது நம்முடைய ஓய்வூதிய வருவாய் ஆனது சில நிறுவனங்களில் சட்டப்பூர்வமாக அளிக்கப்படும் சலுகை ஆகும் பல மத்திய சேவைகளுக்கு இந்திய அரசாங்கம் ஓய்வூதிய முறையை ரத்து செய்து விட்டது ஆனால் அது இப்போதும் ராணுவப் படைகளில் உள்ளது உங்கள் பணி ஆண்டுகள் முடிந்த பிறகு வாழ்வாதாரமாக உங்களுக்கு ஒன்று உள்ளது என்பதை உறுதி செய்வதற்கு மட்டுமே இது அளிக்கப்படுகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் நம்மிடம் சமூகப் பாதுகாப்பு அமைப்பு எதுவும் இல்லை நம்மிடையே பங்களிப்பு சார்ந்த ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கின்றன சில வருடங்களுக்கு முன்பு வரை மத்திய அரசாங்க சேவைகளுக்கான ஓய்வூதியம் நமக்கு கிடைத்தது அத்துடன் இங்கே உள்ள மருத்துவ பராமரிப்பு என்பது சட்டப்பூர்வமாக அளிக்கப்படும் மற்றொரு சலுகையாகும் இது நீங்கள் அங்கம் வகிக்கும் நிறுவனத்தைச் சார்ந்து இருக்கும் இலாப சதவீத அளவு வேறுபடலாம் அல்லது உங்கள் பணியாளர்களுக்கு நீங்கள் அளிக்கும் தொகை மாறுபடலாம் உதாரணமாக சுரங்க வேலைகளைக் கையாளும் ஒரு நிறுவனத்தை எடுத்துக் கொள்வோம் அந்த தளத்தில் சுவாச பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கக் கூடிய தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக் கூடிய நிலச் சரிவுகளுக்குச் சிகிச்சை அளிக்கக் கூடிய ஒரு ஆரம்ப சுகார மையம் சட்டப்படி இருக்க வேண்டும் ஆகவே இவ்வகையான அவசர சேவைகள் மிகவும் அவசியமானதாகும் அவர்கள் இத்தகைய சுரங்க வேலைப்பாடுகள் நடக்கும் தளத்தில் மேற்கூறிய அவசர நிலைகளைச் சமாளிக்க உதவும் வகையில் ஒரு சுகாதார வசதியை வைத்திருக்க வேண்டும் இக்குறிப்பிட்ட வேலையில் இது மிகவும் பொதுவானது அதுவே மறுபுறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தீ காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக் கூடிய மருத்துவ மையம் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் சுரங்க வேலைப்பாடுகளுக்கு இது அவசியமானதாகும் எடுத்துக்காட்டாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் சுவாச சிகிச்சைக்கான மையம் தேவைப்படாது ஏனெனில் இங்கே பணியாளர்கள் பெரும்பாலும் தங்கள் அலுவலகங்களில் அமர்ந்தவாறு தங்கள் வேலையை செய்கிறார்கள் இங்கே பணியாளர்களின் சுவாச பிரச்சனைகளை கையாள்வதற்காக சுகாதார மையம் இருக்க வேண்டியதில்லை இந்த சுவாச பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கும் பகுதிகளுக்குத் தான் இதுபோன்ற வசதிகளின் தேவை இருக்கும் அடுத்து இங்கே சார்ந்திருப்பவர்களுக்கான சலுகைகள் உள்ளன அதாவது பணியாற்றும் போது கொல்லப்பட்ட பணியாளர்களை சார்ந்து இருந்த குடும்ப உறுப்பினர்கள் உயிர் வாழ்வதற்கு ஓய்வூதிய திட்டங்கள் அளிக்கப்படுகிறது ஆகவே நான் மீண்டும் இராணுவ படைகளைப் பற்றிச் சொல்கிறேன் ஏனெனில் மற்ற தொழிலை விட எனக்கு இராணுவத்தைப் பற்றி கொஞ்சம் அதிகமாகவேத் தெரியும் மேலும் அந்த துறையில் உயிர் பிழைத்தவர்களும் ஆபத்தைச் சந்தித்தவர்களும் அதிகமாக இருப்பார்கள் ஏனெனில் ராணுவ படை அல்லது ராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபடும் போது அது மிக மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கும் ராணுவ வீரர்கள் பலர் ஒவ்வொரு தாக்குதலுக்குப் பின்னும் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்த படி திரும்பி வருவார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பணியில் இருக்கும் போது அவர்கள் இறந்து கூடப் போயிருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஆகவே அவர்களின் குடும்பத்தினரை பார்த்துக் கொள்ள நாம் அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்களை அளிக்கிறோம் நம்மிடம் உள்ள ஆரோக்கிய பராமரிப்பு சலுகைகள் ஆனது இறந்தவர்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு தங்கள் வாழ்வை நல்ல விதமாக வாழ்வதற்காக அளிக்கப்படுகிறது ஆகவே இது தான் சார்ந்திருப்போருக்கான சலுகைகள் எனப்படுகிறது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் உங்களையே சார்ந்து வாழும் மனைவி அல்லது தன்னை தானே பார்த்துக் கொள்ள முடியாத நிலையில் உடல் ஊனமுற்ற குழந்தை இருக்கிறதெனில் இந்த சலுகைகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இங்கே பணியாளரின் இழப்பீடு எனப்படுகின்ற ஒன்று உள்ளது பணியாளர் இழப்பீடானது வேலையினால் காயமடைந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட நபர்களுக்கு மருத்துவ சேவையையும் தொடர் மறுவாழ்வு சிகிச்சைக்கான செலவுகளையும் அளிக்கிறது ஆகவே நீங்கள் வேலையில் இருக்கும் போது அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் உங்களை கவனித்துக் கொள்வதும் உங்களுக்கு ஆகக் கூடிய மருத்துவச் செலவுகளை ஏற்றுக் கொள்வதும் நிறுவனத்தின் பொறுப்பாகிறது ஆகவே மீண்டும் நான் ராணுவ படையை எடுத்துக்காட்டாகக் கூறுகிறேன் பலமுறை ராணுவ வீரர்கள் போருக்கு செல்கிறார்கள் போர்க்களத்தில் இருக்கும் போது அவர்கள் காயமடைகிறார்கள் அவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை கூட இழக்க நேரிடும் அதிலிருந்து உயிர் தப்பி திரும்பி வந்தாலும் அவர்களால் தங்கள் வேலையைத் தொடர முடியாது ஆகவே இந்த சமயத்தில் அவர்கள் அடைந்திருக்கும் காயத்தைப் பொறுத்து அரசாங்கம் அவர்களுக்கு சலுகை தொகுப்புகளை அளிக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதமான சில வேறுபட்ட வேலைகளையும் அவர்களுக்கு அளிக்கிறது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதமாக சில சாய்ஸ் அளிக்கப்படுகிறது அது அவர்களைத் தக்க வைத்துக் கொள்ள உதவும் மேலும் அது அவர்களுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க உதவும் ஏனெனில் உடல் உறுப்புகளை இழந்ததால் அவர்கள் செய்ய விரும்புவதை கூட அவர்களால் செய்ய முடியாது பணியில் இருந்து தன் கடமையை ஆற்றி கொண்டிருக்கும் போது அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படுகிறது மேலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போதிய அளவு பணம் அளிக்கப்படுகிறது இது பணியாளர் இழப்பீட்டின் ஒரு பகுதியாகும் அதேபோல் தீயணைப்பு வீரர்களை எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் தங்கள் வேலையை செய்கிறார்கள் அவர்களுடைய வேலை மிகவும் ஆபத்தானது அதனால் அவர்கள் காயமடைந்தால் அதன் பிறகு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் அவர்களுடைய உடல்நல செலவுகளை ஏற்பதற்குமான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் கொள்கிறது அந்த செலவுகளுக்கான பொறுப்பானது குறிப்பிட்ட காலம் வரை ஏற்றுக் கொள்ளப்படுகிறது அதனால் அவர்களால் தங்கள் வாழ்வை மிகவும் வசதியாக வாழ முடிகிறது ஆகவே இவை அனைத்தும் பணியாளர் இழப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அல்லது உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் என்னவாக உள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டு குறிப்பிட்ட அளவு பணம் கணக்கிடப் படுகிறது ஒருவேளை நீங்கள் ஓய்வு பெறும் காலம் வரை எந்த ஒரு காயமும் அடையவில்லை எனில் உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் கணக்கிடப்படுகிறது இதற்கென தனி சூத்திரங்கள் உள்ளன கணக்கிடப்பட்ட பின்னர் அது உங்களுக்கு அளிக்கப்படுகிறது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தால் அளிக்கப்படும் இது மொத்த தொகையாக இருக்கலாம் அல்லது தவணைத்தொகையாக இருக்கலாம் பணியாளர் இழப்பீட்டை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீர்கள் ஒரு HR பணியாளர்களாக பாதுகாப்பான பணி நடைமுறைகளைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அளிக்க வேண்டும் முடிந்தவரை அவர்களுக்கு தேவையானதை வழங்க வேண்டும் உதாரணமாக நாம் கட்டிடம் மற்றும் கட்டுமான பகுதியை எடுத்துக் கொள்வோம் அங்கே வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு மிகவும் கடினமான தொப்பிகளை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஒருவேளை அங்கே வெல்டிங் வேலை நடக்கிறது எனில் ஆன்டிகிளேர் கண்ணாடிகளை அல்லது ஸ்கிரீன்களை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டியது முதலாளியின் கடமையாகும் வெல்டர்களால் இந்த கண்ணாடி வழியாக எதிரிலுள்ள பொருட்களைப் பார்த்து தங்கள் வேலையைச் செய்ய முடியும் இது பணியாளரின் பொறுப்பு கிடையாது முதலாளியின் பொறுப்பாகிறது ஒருவேளை பணியாளர்கள் சூடான பொருட்களை கையாளுகிறார்கள் எனில் ஒரு முதலாளியாக நீங்கள் அவர்களுக்கு கிளவுஸ்களை அளிக்க வேண்டும் பணியாளர்கள் வேலை செய்வதற்காக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக் கூடிய கிளவுஸ்களை அவர்களுக்கு அளிக்க வேண்டியது முதலாளியின் பொறுப்பாகும் ஆகவே இம்மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் கையாளுதலின் ஒரு பகுதியாக உள்ளது நீங்கள் இதுபோல செய்தால் பணியாளர்கள் காயம் அடைவதற்கான வாய்ப்புகள் கணிசமாகக் குறையும் மற்றொரு விஷயம் என்னவெனில் ஒரு HR மேனேஜராக நீங்கள் பணியாளரின் இழப்பீட்டிற்கான கோரிக்கைகளை ஆடிட்டிங் செய்ய வேண்டியது அவசியமானதாகும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சினையாகும் இதனை நான் ஒரு ஃபோரத்தில் குறிப்பிட வேண்டுமா என்று எனக்குத் தெரியாது துரதிர்ஷ்டவசமாக சில சமயம் நேர்மையற்ற முறையில் பணியாளரின் இழப்பீட்டுத் தொகைக்கான முன்னேற்பாடுகளை தவறாகப் பயன்படுத்த வாய்ப்புள்ளது இதனால் நிறுவனத்திற்கு அதிக செலவாகலாம் சில சமயங்களில் இவ்வாறு நடக்கும் இது போன்ற சூழலில் இம்மாதிரியான தவறான கோரிக்கைகளை அல்லது தவறான புகார்களை தவிர்க்க ஒரு HR மேனேஜராக நீங்கள் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் விவரமாக ஆராய்ந்து முடிந்தவரை அது உண்மை தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் ஆகவே கோரிக்கைகளை ஆடிட்டிங் செய்வது மிகவும் முக்கியமானதாகும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பணியாளர்களின் சுகாதார திட்டங்கள் மூலம் பணியாளர் இழப்பீட்டு சீரமைப்பதாகும் தற்போது சுகாதார காப்பீட்டுத் திட்டங்கள் பல முறை உங்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகளை அளிக்கிறது பணியாளரின் இழப்பீட்டு சலுகைகள் அல்லது பணியாளரின் இழப்பீட்டு சலுகைகள் மூலம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் சலுகைகளும் அவர்களுடைய சுகாதார காப்பீடு அவர்களுக்கு அளிக்கும் சலுகையும் ஒன்றாக இருந்தால் அது நிறுவனத்திற்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்காது அதனால் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் மிக துல்லியமாக ஆராயப்பட வேண்டும் மேலும் இது அவர்களுடைய மருத்துவ காப்பீடு எதையெல்லாம் உள்ளடக்குகிறது எதை அவர்களுக்கு வழங்குகிறது மருத்துவ காப்பீடு எதையெல்லாம் உள்ளடக்காது ஆகியவற்றைக் கண்காணிப்பதில் நிறுவனம் அவர்களுக்கு எப்போதும் உதவும் ஆகவே பணியாளர் சாதாரணமாக அதிக நன்மை அடைகிறார் இந்த நோக்கத்திற்காக நீங்கள் அவர்களுக்கென பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் ஆகவே அவர்களின் சுகாதார காப்பீடு ஏற்கனவே அவர்களுடைய செலவினங்களின் ஒரு பகுதிக்கான பொறுப்பை ஏற்று கொண்டுள்ளதெனில் இது அந்த பணியாளருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவர்கள் குறிப்பிட்ட செலவுகளுக்கான பொறுப்பை ஏற்றுக் கொண்டாலும் ஒரு முதலாளியாக நான் இன்னும் அதிகமான செலவுகளுக்கு பொறுப்பேற்பேன் எனக்கும் அதே அளவுக்கு செலவாகும் தான் ஆனால் ஒரு பயனாளியாக நீங்கள் அதிகமான சலுகையைப் பெறுவீர்கள் அது உங்களை மிகவும் சௌகரியமாக உணர வைக்கும் உங்கள் பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை அளிப்பதுடன் கூடுதலாக வேலை தொடர்பான காயங்களைக் குறைப்பதற்கு பாதுகாப்பான பணி வடிவமைப்பை உறுதி செய்கிறது முடிந்தவரை பணியிடமும் பாதுகாப்பாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதும் எப்போதும் உதவியாக இருக்கும் இதை நான் வற்புறுத்தி சொல்ல முடியாது ஆனால் பாதுகாப்பாக வைத்திருப்பது சிறந்ததாக இருக்கும் இங்கே அடுத்ததாகக் காயமடைந்த அல்லது தற்காலிகமாக ஊனமுற்ற பணியாளர்களுக்காக மாற்றியமைக்கப்பட்ட பணித் திட்டங்களை அளிப்பது பற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு பணியாளர் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் சமயத்தில் அவர்களுக்கு ஏற்றாற் போல பணி நேரத்தை அளிக்கலாம் அல்லது தொழிற்சாலை பணிகளை மறுசீரமைக்கலாம் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் போது மேஜையில் உட்கார்ந்தபடி பார்க்கும் விதமான வேலைகளை அவர்களுக்கு அளிக்கலாம் ஆகவே அந்த தொழிற்சாலையில் உள்ள ஒரு பணியாளர் பணியாற்றும்போதோ அல்லது வேறு சூழலின்போதோ காயமடைந்தால் நாம் அவர்களிடம் சென்று ஓகே நீங்கள் வேலைக்கு வரலாம் பொருட்களைத் தூக்கி இறக்க உடலளவில் உங்களிடம் வலிமை இருக்காது ஆனால் மேஜையில் உட்கார்ந்தபடி வேலையை உங்களால் கவனித்துக் கொள்ள முடியும் என்று கூறலாம் ஆகவே குறிப்பிட்ட ஏற்பமைவு தன்மையை அளித்தால் அது எப்போதும் தாங்கள் மிகவும் மதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை பணியாளர்கள் மத்தியில் உருவாக்க உதவியாக இருக்கும் நிறுவனமானது தங்களுடைய குடும்பம் என்பதைப் போல நம்முடைய பணியாளர்கள் உணர வேண்டும் இதனால் அவர்கள் நிறுவனத்தைச் சார்ந்து இருப்பார்கள் நிறுவனமானது வேலை செய்யக் கூடிய ஒரு இடம் மட்டுமல்லாது அது தங்களுடைய குடும்பமும் கூட என்று பணியாளர்கள் உணரத் தொடங்கி விட்டால் அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் அவர்கள் நீடித்திருக்கும் காலமும் அதிகமாகும் அவர்கள் நீடித்திருக்கும் காலம் அதிகமானால் பின்னர் உற்பத்தி அளவும் அதிகரிக்கும் வேலையின் தரமும் மிகச் சிறந்ததாக மாறும் மேலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நிறுவனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் பணியாளரும் மகிழ்ச்சியாக இருப்பார் அடுத்து இருப்பது ஊதியமில்லா விடுப்பு ஆகும் ஊதியமில்லா விடுப்பிற்கு சில சூழல்கள் உள்ளன ஊதியமில்லா விடுப்பு என்பதன் அர்த்தம் நீங்கள் பணியாளருக்கு விடுப்பு அளிக்கிறீர்கள் அத்துடன் அவர்கள் திரும்பி வந்து தங்களுடைய வேலையில் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் அவர்களுக்கு உறுதி அளிக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் பணியாளர்களுக்கு சில சூழல்களின் கீழ் ஊதியமில்லா விடுப்பை அளிக்கிறீர்கள் அந்த சூழலில் குடும்ப பராமரிப்பு குடும்பத்தில் மரணம் போன்ற தனிப்பட்ட காரணங்களும் மேற்படிப்புகளும் அடங்கும் இந்திய அரசாங்கங்கள் படிப்புக்கான விடுப்புக்கு அனுமதி அளிக்கிறது சில சமயங்களில் நிறுவனத்தின் தேவைகள் என்ன அல்லது அதன் சூழல் என்ன என்று எனக்குத் தெரியாது ஆனால் இதில் ஒரு சிலவற்றிற்கு முழு ஊதியத்துடன் விடுப்பு அளிக்கலாம் ஒரு சிலவற்றிற்கு ஊதியமில்லாமல் விடுப்பு அளிக்கலாம் அல்லது பாதி ஊதியம் அளித்து விடுப்பு அளிக்கலாம் எது எப்படியிருந்தாலும் நீங்கள் அவர்களிடம் சென்று 'ஓகே நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என விரும்புகிறீர்கள் எனில் மற்றொரு டிகிரியை வாங்க விரும்புகிறீர்கள் எனில் நீங்கள் படித்து முடித்து திரும்பி வரும் போது உங்களுடைய பழைய வேலையை தொடரலாம் நான் உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டேன் ஆனால் இந்த முறை என்னால் உங்களுக்குப் பணம் அளிக்க முடியாது என்று சொல்லலாம் இப்படிச் சொல்வதே போதுமானது பலர் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மேற்படிப்பு படிக்க விரும்புவார்கள் இந்த சூழல்களில் கடைசியாக இருப்பது தனிப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆகும் நீங்கள் பணியாற்றும் போது அல்லது தனிப்பட்ட சூழலில் உங்களுக்குக் காயம் ஏற்படுகிறது என்று கொள்ளலாம் அதாவது நீங்கள் இன்னும் அந்த வேலையை விட்டு நீங்கவில்லை அப்போது உங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்று கொள்வோம் பணியாளர்களுக்கு அப்படி ஒரு நிலை உருவாகி இருந்து அவர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் இருப்பதை நீங்கள் கண்டால் அவர்களை தங்கள் பணியிடங்களுக்கு திரும்பி வர அனுமதிப்பதே சிறந்த யோசனையாக இருக்கும் அடுத்து இருப்பது ஊதியமில்லா விடுப்பிற்கு பிறகு பணிக்குத் திரும்புவதற்கான மேலாண்மை ஆகும் நாட்டிற்கு நாடு சட்டம் வேறுபடும் ஆனால் ஒரு நிறுவனத்தைப் பொறுத்தவரை அது எப்போதும் தங்கள் பணியாளரிடம் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே சில சூழ்நிலைகளின் கீழ் ஒருவர் சில விஷயங்களை செய்ய விடுப்பு எடுத்த பின்னர் நிறுவனத்திற்கு திரும்பி வரும் போது மீண்டும் அவர் அந்த வேலையை தொடர உறுதி அளிக்கப்படுகிறது அதனால் தான் இதனை ஊதியமில்லா விடுப்பு என்கிறோம் ஒருவேளை அவர்களால் அந்த வேலையை தொடர முடியாது என்றால் அதற்குப் பெயர் பணிநீக்கம் என்று சொல்லப்படும் இங்கே அடுத்து இருப்பது விடுப்பு முடிந்த பின்னர் அந்த பணியாளருக்கு அவர் ஏற்கனவே இருந்த வேலை அல்லது பதவிக்குச் சமமான வேலையை அல்லது அதைவிட மிக உயர்ந்த பதவியை அளிப்பதாகும் ஒருவேளை அவர்கள் விடுப்பு முடிந்து மிகச்சிறந்த தகுதிகளுடன் திரும்பி வருகிறார்கள் எனில் அவர்கள் முன்னதாக இந்த நிறுவனத்தை விட்டுச் செல்லும் போது இருந்த வேலையை விடக் குறைவான மதிப்பு உடைய வேலையில் அவர்களை நீங்கள் நியமிக்கிறீர்கள் எனில் பணியாளர்கள் மிகவும் ஊக்கமிழந்து போவார்கள் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அதனால் குறைந்தது அவர்களுக்கு முன்பிருந்த அதே மதிப்புடைய பதவியைத் தந்து முன்னேற்றமடைய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுங்கள் அல்லது சாத்தியமிருந்தால் அவர்கள் பெற்ற கூடுதல் பட்டப்படிப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு அதிக மதிப்புடைய வேலையை கொடுங்கள் இது நிறுவனத்திற்கு எப்போதும் உதவிகரமாக இருக்கும் மேலும் எந்தவொரு நிபந்தனைகளும் இன்றி ஊதிய உயர்வுகளை அளிக்க வேண்டும் உதாரணமாக டியர்னெஸ் அலோவேன்ஸ் இங்கிரிமெண்ட் முதலிய ஊதிய உயர்வுகளை அளிக்க வேண்டும் அதாவது வழக்கமாக உள்ள இந்த ஊதிய உயர்வுகளை அவர்களுக்கு அளிப்பது எப்போதும் சிறந்ததாக இருக்கும் பே கமிஷன் இதில் ஈடுபடுகிறது மேலும் ஊதிய விகிதங்களை மாற்றியமைக்கிறது இதனிடையே பணியாளர் ஒரு பணியாளர் ஆறாவது பே கமிஷன் மூலம் ஊதியம் பெறுகிறார் அவர் ஊதியமில்லா விடுப்பு முடிந்து திரும்பி வரும் போது ஏழாவது பே கமிஷன் மூலம் ஊதியம் பெறுவார் உங்களால் அவர்களிடம் இல்லை இல்லை நீங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக சேவை செய்யவில்லை என்பதால் நாங்கள் உங்களுக்கு ஆறாவது ஊதிய முறையைத் தான் கொடுப்போம் என்று சொல்ல முடியாது ஏனெனில் முதலில் கூறியது சிக்கலானது இரண்டாவதாக கூறியது பணியாளருக்கு நியாயமில்லாததாக இருக்கும் அதனால் சேவையில் உள்ள இடைவெளி இல்லை நீங்கள் இதைச் சேவையில் இடைவெளி ஏற்பட்டதாகக் கணக்கிடக் கூடாது இது ஊதியமில்லாத ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு ஆகும் அடுத்து இருப்பது தன்னார்வ சலுகைகள் ஆகும் உங்களிடம் சுகாராத காப்பீடு உள்ளது இங்கே பல வகையான சுகாதார காப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக நம்மிடையே பணியாளர்களுக்கும் அவர்களைச் சார்ந்து இருப்பவர்களுக்கும் ஆரோக்கிய சேவை பாதுகாப்பை அளிக்கின்ற பாரம்பரிய சுகாதார காப்பீடு உள்ளது காப்பீட்டு நிறுவனம் அளிக்கின்ற பாரம்பரிய சுகாதார காப்பீடு நம்மிடையே உள்ளது அடுத்து நம்மிடையே ஆரோக்கிய பராமரிப்பு நிறுவனம் உள்ளது இது பணியாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு நிலையான வருடாந்திர கட்டண அளவில் அதிக மருத்துவ சேவைகளை அளிக்கின்ற ஒரு ஆரோக்கிய சேவை திட்டமாகும் இந்த கட்டணம் பணியாளர்கள் செலவழிப்பதை விட குறைவாகவே இருக்கும் அடுத்து இருப்பது பரிந்துரைக்கப்பட்ட வழங்குநர் நிறுவனங்கள் ஆகும் ஓகே இப்போது நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த மருத்துவமனைகளுக்கு செல்லலாம் அங்கே உங்களைக் கவனித்துக் கொள்வார்கள் என்று உங்களிடம் சொல்லப்படுவதாக வைத்துக் கொள்வோம் அல்லது நீங்கள் எப்போதும் ஆரோக்கியத்திற்கான சேமிப்புக் கணக்கை கொண்டிருக்கலாம் ஆகவே ஒரு முதலாளியாக நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியப் பிரச்சினைகளுக்கான தீர்வை கண்டுபிடிப்பதில் பங்களிக்கும் வகையில் சில வழிகளை அளிக்கலாம் மேலும் அதிகமாக தள்ளுபடி அளிக்கப்படும் தகுதி வாய்ந்த சுகாதார திட்டத்திற்காகச் சிறிதளவு பணத்தைச் சேமிக்க பணியாளர்களை அனுமதியுங்கள் இதற்கு அதிக தள்ளுபடி அளிக்கப்படுகிறது செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகளுக்காக உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து நீங்கள் செலுத்திய தொகை நிறுவனத்தால் கழித்துக் கொள்ளப்படுகிறது இதுவே மொத்த செலவுகளின் சதவீதமாக உள்ளது நீங்கள் ஆரோக்கிய சேவைக்கான சலுகைகளை எப்படி நிர்வகிப்பீர்கள் முதலில் சுகாதார காப்பீட்டிற்காக சுயமாக நிதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்திலிருக்கும் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்கிறார்கள் எனில் அவர்களின் சுகாதார காப்பீட்டுத் திட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் உங்களால் சுயமாக நிதியை ஏற்பாடு செய்ய முடியும் இந்த காப்பீட்டில் எந்தளவிற்குப் பணத்தை செலுத்த வேண்டும் என்பதை பணியாளர்களே தீர்மானிக்க வேண்டும் மேலும் தங்களுடைய சுகாதார காப்பீட்டில் நிதியைச் சேர்க்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அதன் பின்னர் நீங்கள் அவர்களுக்கு அதில் ஒரு சதவீதத்தைக் கொடுக்கலாம் மேலும் ஒரு குடும்பத்திலிருக்கும் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்கிறார்கள் எனில் அவர்களின் சுகாதார காப்பீட்டு திட்டங்களை ஒருங்கிணைப்பது எப்போதும் மிகச் சிறந்த யோசனையாக இருக்கும் உதாரணமாக உங்களிடம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் வேலை பார்க்கிறார்கள் என்று எடுத்துக் கொள்வோம் அது கணவன் மனைவி தான் என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் அப்பா மற்றும் மகளாக இருக்கலாம் அல்லது அம்மா மற்றும் மகன்களாக இருக்கலாம் அல்லது ஒரே நிறுவனத்தில் வேலைப் பார்க்கும் இரண்டு பார்ட்னர்களாக இருக்கலாம் அல்லது இரண்டிற்கு மேற்பட்டவர்கள் கூட ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் ஆகவே பணியாளர்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களை மேம்படுத்தி மிகவும் ஆரோக்கியமாக இருக்க அவர்களை ஊக்குவியுங்கள் இது உங்கள் செலவினங்களைக் குறைக்கிறது அதோடு அதிக அளவில் சலுகை அளிக்கக் கூடிய சுகாதார திட்டங்களை அவர்களுக்கு வழங்குங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான காப்பீட்டுத் திட்டங்கள் கிடைக்கின்றன நீங்கள் ஆயுள் காப்பீட்டை வைத்திருக்கலாம் மேலும் நீண்ட கால இயலாமைக்கான காப்பீட்டை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆகவே நீண்ட கால இயலாமைக்கான காப்பீடானது அத்தியாவசிய பணிகளை செய்ய முடியாத ஊனமுற்ற பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் வருமானத்தை மாற்றியமைக்கிறது மேலும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பானது நோய்வாய்ப்பட்ட விடுப்பாக இருக்கலாம் அல்லது ஊதியத்துடன் விடுப்பைப் பெறும் அளவிலான ஒன்றாக இருக்கலாம் அல்லது இது கூடுதல் பயிற்சிக்காக அளிக்கப்படும் விடுப்பாகக் கூட இருக்கலாம் அது வக்கேஷனுக்கு செல்வதாக இருக்கலாம் இது பணிநீக்க சம்பளமாக கூட இருக்கலாம் இது விடுமுறை நாட்களுக்கு அளிக்கப்படுவதாக இருக்கலாம் அல்லது வேறு சில காரணங்களுக்காக அளிக்கப்படலாம் உங்களிடம் பல்வேறு வகையான பணியாளர் சேவைகள் காணப்படலாம் தங்கள் வேலையின் தரத்தை அல்லது தனிப்பட்ட வாழ்வின் தரத்தை மேம்படுத்துவதற்காக பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் சேவைகள் இவை தான் ஆகவே இது குழந்தை பராமரிப்பு சேவையாக இருக்கலாம் ஹெல்த் கிளப் உறுப்பினர்களாக இருக்கலாம் மானிய விலையில் நடத்தப்படும் நிறுவனத்தின் சிற்றுண்டிச்சாலைகளாக இருக்கலாம் நிறுவனத்தின் உற்பத்திக்கான தள்ளுபடிகளாகக் கூட இருக்கலாம் இது போல பல விதமான சேவைகள் அளிக்கப்படுகிறது நீங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறீர்கள் எனில் அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்குவதற்கு உங்களுக்கு அதிக அளவு தள்ளுபடிகளை அளிப்பார்கள் அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு விமான நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் எனில் அவர்கள் உங்களுக்கு அதிக தள்ளுபடியில் டிக்கெட்களை அளிக்கலாம் நாம் அடுத்த விரிவுரையில் சலுகைகளின் நிர்வாகம் பற்றியும் ஏற்புடைய சலுகைகளுடன் கூடிய சவால்கள் பற்றியும் சலுகைகளின் தகவல் தொடர்புகள் பற்றியும் பார்க்கலாம் ஆகவே நான் சொன்னதை கவனித்ததற்கு மிக்க நன்றி நாம் இந்த தலைப்பை அடுத்த விரிவுரையில் தொடரலாம்